நம் முந்தைய சொற்பொழிவில் பதினைந்தாம் நூற்றாண்டில் ஐரோப்பாவில் மிக நீண்ட செயல்முறை மூலம் அச்சகம் எவ்வாறு வெளிப்பட்டது என்பதைப் பார்த்தோம் இன்று நாம் பார்க்கப்போவது அடுத்த 3 அல்லது 4 நூற்றாண்டுகளில் ஐரோப்பாவிற்குள் அச்சு தோன்றியதன் விளைவுகள் மற்றும் இது ஒரு குறிப்பிட்ட ஊடக வெளிப்பாட்டின் மாற்றத்தை எவ்வளவு தூரம் கொண்டு வர முடியும் என்பதைப் புரிந்துகொள்ள உதவும் மேலும் இதன் மூலம் சமூகத்தில் அரசியல் மற்றும் அரசியல் மாற்றங்கள் மற்றும் கலாச்சார மாற்றங்களை உண்மையில் சமூகத்திற்குள் கொண்டு வருதல் பற்றியும் புரிந்து கொள்ள முடியும் இன்றைய விரிவுரைக்கு செல்லும்போது நீங்கள் தொடர்ந்து முந்தைய சொற்பொழிவுகளை பின்பற்றுமாறு நான் விரும்புகிறேன் நிலப்பிரபுத்துவத்திலிருந்து முதலாளித்துவத்திற்கான இயக்கம் பற்றிய விரிவுரையை நீங்கள் தொடர்ந்து நினைவு படுத்த விரும்புகிறேன் மேலும் துல்லியமான செயல்முறைகள் துல்லியமான பொருளாதார மாற்றங்கள் ஆகியவற்றை நான் அதில் விளக்கியுள்ளேன் இது தொலைநோக்கு சமூக மற்றும் அரசியல் மாற்றங்களைக் கொண்டு வந்தது இந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றும் உரையாடல் தன்மையைக் கொண்டிருந்தன என்பதையும் அவை ஒரு வகையான பனிச்சரிவை போன்ற மாற்றங்கள் மற்ற மாற்றங்களுடன் தொடர்பு கொண்டன என்பதையும் மீண்டும் மீண்டும் நினைவு படுத்துகிறேன் எந்த ஒரு மாற்றமும் சொந்தமாக நிகழவில்லை இதுதான் முக்கிய பங்கு வகித்தது அல்லது வினையூக்க பாத்திரத்தை வகித்த ஒரு காரணி என்று நீங்கள் கூற முடியாது எனவே நாம் மனதில் கொள்ள வேண்டியது என்னவென்றால் அச்சின் தோற்றம் மிக முக்கியமான வினையூக்கப் பங்கு வகித்தது மற்ற முக்கியமான காரணிகளும் இருந்தன அவற்றில் சிலவற்றை நாம் பார்க்கப்போகிறோம் எனவே முந்தைய அனைத்து சொற்பொழிவுகளையும் நினைவில் கொள்ளுங்கள் இது தனித்து நிற்கும் சொற்பொழிவு அல்ல இந்த விரிவுரை இதற்கு முன்னர் இருந்த விரிவுரைகளுக்குள் அமைந்திருக்கும் ஒன்றாகும் நாம் நினைவில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான சூழல் என்னவென்றால் இயக்கத்தால் ஏற்படக்கூடிய இயந்திர இனப்பெருக்கம் முதல் டிஜிட்டல் இனப்பெருக்கம் வரை டிஜிட்டல் மீடியாவில் ஏற்படும் மாற்றங்களை புரிந்துகொள்வதில் அல்லது புரிந்துகொள்ள முயற்சிப்பதில் நாம் ஆர்வம் செலுத்த வேண்டும் இப்போது மனுஸ்கிரிப்ட் பற்றிய விவாதத்தில் அச்சு நூல்கள் தோன்றுவதற்கு முன்னர் மனுஸ்கிரிப்ட் இன் தொகுப்பு களஞ்சியங்களாக மடங்கள் மற்றும் தேவாலயங்கள் செயல்பட்டன அந்த நேரத்தில் ரோமன் கத்தோலிக்க திருச்சபை ஒரு குறிப்பிட்ட தேவாலய நிறுவனமாக இருந்திருக்கும் இதன் மூலம் பல்வேறு வகையான அரசாணை விதிகள் மற்றும் அறிவுறுத்தல்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கும் பல்வேறு மடங்களுக்கு இடையிலான பயண சுற்றுகள் துறவிகளின் பயணங்களால் இணைக்கப்பட்ட வழக்கமான சுற்றுகள் முதலியவை மனுஸ்கிரிப்ட் ஆக உண்மையில் பல்வேறு துறவிகளுக்கு இடையே பரிமாற்றம் செய்யப்பட்டன இருப்பினும் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் இந்த மடங்கள் ஐரோப்பா முழுவதும் பரவியிருந்தாலும் அவை நிறுவன பயண சுற்றுகள் மூலமாக மட்டுமல்லாமல் மொழி மூலமாகவும் ஒருவருக்கொருவரை இணைக்க பயன்பட்டன மடங்களின் லிங்வா பிராங்காவாக லத்தீன் மொழி இருந்தது இது முந்தைய சொற்பொழிவுகளில் நான் விவரித்த கருத்தான இந்தியாவில் ஆங்கில மொழியை லிங்வா பிராங்காவாக கருதுவதற்கு ஒத்ததாகும் இந்தியாவின் உயரடுக்கின் ஒரு மொழியாக ஆங்கிலம் உள்ளது அவர்கள் ஒருவருக்கொருவர் மிகவும் சிரமமின்றி தொடர்புகொள்கிறார்கள் அதேசமயம் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் ஒருவருக்கொருவர் தங்கள் சொந்த மொழிகளில் மற்ற பகுதிகளில் உள்ளவர்களுடன் தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் அவர்களுக்கு தொடர்பு கொள்ள ஒரு மொழி இல்லை ஆனால் ஐரோப்பாவில் இந்த வகையான ஒரு மொழி இருந்தது இதன் மூலம் அந்த காலத்தின் உயரடுக்கு மக்கள் ஒருவருக்கொருவர் லத்தீன் மொழி மூலம் தொடர்பு கொண்டனர் பெரும்பாலான ஆவணங்கள் மற்றும் மனுஸ்கிரிப்ட் கள் லத்தீன் மொழியில் எழுதப்பட்டிருந்தது இப்போது இந்த குறிப்பிட்ட கருத்துக்கு ஒரு பிளஸ் காரணி மற்றும் எதிர்மறை காரணி உள்ளது தேவாலயம் ஒரு நிறுவனமாக உள்ளதால் பிளஸ் காரணி என்பது தேவாலயத்திற்கு மகத்தான சக்திக்கு வழிவகுக்கும் என்று கூறலாம் அதனால்தான் சர்ச் உண்மையில் பதின்மூன்றாம் அல்லது பதினான்காம் நூற்றாண்டுகள் வரை ஐரோப்பாவில் மிகப்பெரிய அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தியது ஏனெனில் தேவாலயம் ஒரே நிறுவனமாக இருப்பதால் ஐரோப்பாவிற்குள் ஒரு குறிப்பிட்ட பிராந்தியத்தில் குறிப்பிட்ட நெருக்கடியை எதிர்கொள்ளும் போது மற்றொரு புவியியலில் இருந்து வளங்களை அணி திரட்ட முடிகிறது அரசியல் அதிகாரத்திற்கும் மத சக்திக்கும் இடையே மிக நெருக்கமான தொடர்பு இருப்பதாக நான் ஏற்கனவே விளக்கியுள்ளேன் ஆனால் இடைக்கால ஐரோப்பாவில் தேவாலயம் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையை அரசியல் நோக்கங்களுக்காகப் பயன்படுத்தியது மன்னர் போப் ஆண்டவருக்கு கட்டுப்பட்டவர் ஆதலால் ஆட்சியாளரின் நியாயத்தன்மையையும் தேவாலயங்கள் கட்டுப்படுத்தின எனவே ஐரோப்பாவின் ஒரு பகுதியில் கிளர்ச்சி ஏதேனும் நிகழும்போது தேவாலயம் தனது சொந்த நலனைப் பாதுகாப்பதற்காக கூட்டாளிகளை பிற பிராந்தியங்களிலிருந்து அணிதிரட்ட முடியும் இதன் மூலம் கிளர்ச்சியை வேரோடு அழிக்கும் தன்மை தேவாலயங்களுக்கு இருந்தது ஆனால் தேவாலயத்திற்கு உள்ள தகவல்தொடர்பு சேனல்கள் போல் கிளர்ச்சியாளர்களுக்கு எவ்வித தகவல் தொடர்பு சேனல்களும் இல்லை அந்த நேரங்களில் உள்ள சூழலில் இது மிகவும் விரைவான தகவல்தொடர்புகளாக இருந்திருக்கும் தகவல்தொடர்பு ஊடகம் மாறும்போதுதான் தேவாலயத்திற்கு எதிராக அலை மாறுகிறது என்பது அறியப்படுகிறது அதாவதுவரவிருக்கும் சில நேரத்திற்குள் அச்சின் வருகையை நாம் பார்க்கப்போகிறோம் ஆனால் அதற்கு முன்னர் தேவாலயம் மிகவும் சக்திவாய்ந்த நிறுவனமாக உள்ளது இதில் தீமைகள் என்னவென்றால் இந்த மனுஸ்கிரிப்ட்கள் ஒரு வரையறுக்கப்பட்ட சுற்றுக்குள் பயணிக்கின்றன என்று அர்த்தம் இந்த சர்க்யூட் ஒரு மூடிய சுற்றாக சுற்று புதுமையை மிகக் குறைந்த அளவில் ஊக்குவித்தது மேலும் அது மாற்றுக் கண்ணோட்டங்களுக்கு மதிப்பளிக்கவில்லை சத்தியங்களாக எடுத்துக் கொள்ளப்பட்ட சில யோசனைகள் பல நூற்றாண்டுகளாக அந்த சுற்றுக்குள் பரவிக் கொண்டே இருந்தன மற்ற பகுதிகளிலிருந்து பிற இடங்களிலிருந்து வெளிப்பட்ட பிற உண்மைகளுக்கு சவால்களாக அவை அமையவில்லை அந்த நேரத்தில் இடைக்கால ஐரோப்பா நம்பியதை முழு உலகமும் நம்பியது இல்லை உண்மையில் அந்த நேரத்தில் 8 ஆம் நூற்றாண்டில் இஸ்லாமின் எழுச்சி மற்றும் 8 மற்றும் 12 ஆம் நூற்றாண்டுகளுக்கு இடையில் அரபு மத்திய கிழக்கு பகுதிகள் உண்மையில் வல்லரசாக இருந்தது மேலும் வல்லரசைப் பற்றி பேசும்போது நாம் கருதவேண்டியது அரசியல் வல்லரசு மட்டுமின்றி கலாச்சார அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வல்லரசையும் எடுத்துக்கொள்ளவேண்டும் மனுஸ்கிரிப்ட் இல்லுமினேஷன் மற்றும் அலங்காரம் மற்றும் உருவாக்கம் பற்றிய கருத்துக்களை நாம் கற்றுள்ளோம் பல நுட்பங்கள் உண்மையில் மத்திய கிழக்கிலிருந்து வெளிவந்தன அந்த நேரத்தில் உள்ள ஐரோப்பிய சூழலில்அச்சு மூலம் கொண்டு வரப்பட்ட மாற்றங்களை நாம் உண்மையில் புரிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் அச்சு வரலாற்று ரீதியாக வெளிப்பட்டது ஆனால் ஐரோப்பாவில் பல விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் நிகழ்த்தப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதன் விளைவாக பிற கண்டுபிடிப்புகளின் தோற்றம் கிழக்கு மத்திய கிழக்கு நாடுகள் மட்டுமல்லாமல் சீனா போன்ற இடங்களிலிருந்தும் உருவானாலும் நாம் உண்மையில் ஐரோப்பாவை பிறப்பிடமாக அங்கீகரிக்கப் போகிறோம் எனவே இந்த வகையான குமிழி என்பது டிஜிட்டல் மீடியா உருவாக்கும் ஒரு விஷயம் ஆகும் நாம் ஒருவருக்கொருவர் ட்வீட் செய்கிறோம் ஒருவருக்கொருவர் பதிவிடும் இடுகைகளை விரும்புகிறோம் ஒரு குறிப்பிட்ட நண்பர் சுற்று நமக்கு உள்ளது இதில் நாம் ஒருவருக்கொருவர் மற்றவர் பார்வைகளை சோதித்துக்கொண்டு இருக்கிறோம் மேலும் இது ஒரு குறிப்பிட்ட வகையான குமிழியை உருவாக்குகிறது இது புதுமை மற்றும் ஆக்கபூர்வமான சிந்தனைக்கு தீங்கு விளைவிக்கும் துறவற நூலகங்கள் இருந்தன ஆனால் இந்த நூலக இருப்புக்கள் மிகவும் எளிமையானவை மிகப் பெரிய வகையான நூலகங்கள் கூட பொதுவாக நூறு தலைப்புகளைக் கொண்டிருந்தன அவிக்னானில் உள்ள மிகப் பெரிய நூலகமான பாப்பல் நூலகத்தில் சுமார் 2100 உள்ளீடுகள் இருந்தன ஆனால் ஒவ்வொரு வகையான நூலகமும் வைத்திருக்கும் மனுஸ்கிரிப்ட்களின் எண்ணிக்கை மிகவும் சிறியதாக இருந்தது கிடைக்கக்கூடிய எல்லாவற்றின் அடிப்படை அளவீடுகளிலும் மிகப்பெரியது பெரியது இந்த நூலகங்களை குறிப்பிட்ட பிரிவுக்குட்பட்ட துறவிகள் எடுத்துக்காட்டாக கிறிஸ்தவ துறவிகள் அணுகக்கூடிய துறவற நூலகங்கள் ஆகும் இது ஒரு பொது வாசிப்பு நூலகம் அல்ல இருப்பினும் அங்கு உள்ள மனுஸ்கிரிப்ட் பிழைகள் நிறைந்தனவாக இருந்தன ஏனெனில் அவை நாம் பார்த்தபடி கைமுறையாக நகலெடுக்கப்பட்டன அ நீக்குவதன் மூலம் பிழைகள் இருக்கும் சில இடங்கள் இருந்தன அவர்கள் அதை அகற்றி சரிசெய்திருப்பார்கள் என்பதை நாம் ஸ்லைடில் காணலாம் மனுஸ்கிரிப்ட் உலகில் பேக்ஸ்பேஸ் பொத்தான் இல்லை அப்படி இருந்திருந்தால் அவர்கள் பிழைகளை திருத்தி அல்லது நீக்கி இருப்பார்கள் சில நேரங்களில் யாரோ ஒருவர் நகலெடுக்கும் போது ஒரு வரியை தவறவிட்டாலும் அல்லது முழு பக்கத்தை தவறவிட்டாலும் பிழைகள் ஏற்படும் என்று உங்களுக்குத் தெரியும் எனவே என்ன நடக்கிறது என்றால் அறிஞர்களிடையேயான உரையாடல் மிகவும் கடினமாகிவிடுகிறது ஏனெனில் அறிவார்ந்த விவாதத்தின் ஒரு முக்கிய அம்சம் என்னவென்றால் அறிஞர்கள் இருவரும் ஒரே பொருளைக் குறிப்பிடுகிறார்கள் பின்னர் அதற்கு விளக்கம் கொடுக்கும் வேலை செய்கிறார்கள் ஆனால் இங்கே உரைத் தளமே வறண்டு போகிறது ஏனென்றால் வெவ்வேறு அறிஞர்கள் வெவ்வேறு நூல்களைக் குறிப்பிட்டு இருப்பதால் இது ஒரு தீவிரமான விஷயமாக மாறியது ஆகவே அச்சு தோன்றியதைப் பற்றி நாம் முன்னர் பார்த்த விவாதித்ததில் மதச்சார்பற்ற கல்வியின் எழுச்சி மூலம் பதினான்காம் மற்றும் பதினைந்தாம் நூற்றாண்டுகளுக்கு இடையில் வரத் தொடங்கிய புத்தகங்களுக்கு அச்சின் கண்டுபிடிப்பு பெரும் தேவையாக இருந்தது ஆனால் தோன்றுவதற்கான மற்றொரு காரணம் ஒரு அச்சு கட்டமைப்பை உருவாக்குவது நிச்சயமாக புத்தகங்களின் துல்லியமான நம்பகமான பிரதிகள் இருக்கக்கூடிய ஒரு வழியை உருவாக்குவது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதனால் இயந்திர நகல் சரியான நகல்களுக்கு வழிவகுக்கிறது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய விஷயம் இந்த புத்தகங்கள் பெரும்பாலும் தடைசெய்யப்பட்ட சுற்றுக்குள்ளேயே இருந்தன இந்த சுற்றுகளின் ஈர்ப்பு ஜெர்மனி மற்றும் இத்தாலி நோக்கிச் சென்றது இவை இந்த சுற்றுகள் சிதறடிக்கப்பட்டதற்கான முக்கிய இடங்களாக உள்ளன எனவே அவை பெரும்பாலும் ஜெர்மனி மற்றும் இத்தாலியில் தான் இருந்தன அச்சுடன் மெதுவாக சுற்று விநியோகிக்க மற்றும் மாற போகிறது இப்போது சில சமயங்களில் நான் முன்பு கூறியது போல் மக்கள் அடிப்படையில் தேவைக்கேற்ப நகலெடுப்பார்கள் மக்கள் ஒரு புத்தக விற்பனையாளர் கடை மற்றும் பட்டறைக்குச் சென்று ஒரு புத்தகத்தின் நகலைக் கேட்பார்கள் இப்போது நீங்கள் புத்தகங்களை நகலெடுக்கும் போது அல்லது ஒரு குறிப்பிட்ட பாடநெறிக்கான நகல் வாசிப்புகளை நகல் எடுப்பதற்கு முழு புத்தகத்தையும் நகலெடுக்க தேவையில்லை உங்களுக்கு உண்மையில் தேவைப்படும் பகுதிகளை மட்டுமே நீங்கள் நகலெடுக்கிறீர்கள் எனவே நீங்கள் ஒரு புத்தகத்தின் 100 பக்கங்களையும் மற்றொரு புத்தகத்திலிருந்து 50 பக்கங்களையும் மற்றொரு புத்தகத்திலிருந்து 30 பக்கங்களையும் நகலெடுக்கலாம் மற்றும் பிணைப்பு செலவைக் குறைக்க நீங்கள் நகல் கடை கடையை அணுகலாம் இதைப் போன்றுதான் மனுஸ்கிரிப்ட்கள் உருவாகும் பொழுதும் நடந்தது மக்கள் வெவ்வேறு எழுத்தாளர்கள் கொண்ட கூட்டங்களை உருவாக்கி அவற்றை ஒன்றாக இணைப்பார்கள் என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே வெவ்வேறு மனுஸ்கிரிப்ட்கள் கூட பிழையுடன் நகலெடுக்கப்படுவதால் வேறுபடுவதோடு மட்டுமல்லாமல் ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் நிகழ்ந்த நகலெடுப்பின் அளவு அல்லது நீளம் காரணமாகவும் மனுஸ்கிரிப்ட்கள் வேறுபடுகின்றன இதன் மூலம் நிறைய பன்முகத்தன்மை தோன்றியுள்ளது மற்றும் இந்த பன்முகத்தன்மை நல்லது ஏனென்றால் இது குறிப்பிட்ட அளவு பன்மைத்துவத்தை கொண்டுவருகிறது இது டிஜிட்டல் அச்சிடல் முறையில் உள்ளது ஏனெனில் டிஜிட்டலில் எல்லோரும் அவர்கள் விரும்பியதை இடுகையிடலாம் இதுவே நிறைய குழப்பங்களுக்கும் வழிவகுக்கிறது இந்த வகையான பன்மைவாதம் டிஜிட்டல் உலகத்திற்கு வரும்போது பன்மைத்துவம் என்ன செய்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் இப்போதைக்கு அச்சின் தோற்றத்துடன் நிறுத்துவோம் மறுமலர்ச்சி வந்தபோது மறுமலர்ச்சியை வினையூக்கியது குறித்து பல கோட்பாடுகள் உள்ளன மறுமலர்ச்சி செய்யும் ஒரு காரியம் விழிப்புணர்வை உண்டாக்குவது இது வேறுபட்ட கருத்துக்களுடன் தொடர்பு கொள்ள வழிவகுக்கிறது இது உலகத்தைப் பற்றி ஆர்வமாக இருக்க தொடர்ச்சியான முயற்சிகளைத் தூண்டுகிறது கேள்விகளைக் கேட்க ஏற்றுக்கொள்ளப்பட்ட கண்ணோட்டங்களைப் பற்றி விமர்சிக்க உதவுகிறது எனவே இந்த சூழலில் குமிழி வெடிக்கிறது எனவே இடைக்கால ஐரோப்பாவின் அறிவார்ந்த குமிழி பற்றி நாம் பேசும்போது அந்தக் குமிழி உண்மையில் வெடித்து மறுமலர்ச்சி உண்மையில் நிகழ்கிறது 1453 ஆம் ஆண்டில் துருக்கியர்கள் கான்ஸ்டான்டினோப்பிள்ளை தோற்கடித்தனர் என்பதை பெரும்பாலான வரலாற்றாசிரியர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் என்று ஒருவர் கூறுகிறார் குட்டன்பெர்க் அச்சிடும் இயந்திரத்தில் பணி புரிந்த அதே நேரத்தில்தான் இந்த செயல் நடந்தது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே இதுவும் ஒரு மிக முக்கியமான வினையூக்கியாக மாறியது நிலப்பிரபுத்துவத்திலிருந்து முதலாளித்துவத்திற்கு விரைவான மாற்றங்களுக்கு பல காரணிகள் உள்ளன என்று நான் சொன்னது போல இஸ்லாமின் எழுச்சி கான்ஸ்டான்டினோப்பிள் துருக்கியர்களிடம் வீழ்ந்ததற்கான மற்றொரு காரணம் இஸ்லாமிய சக்தி ஒரு வல்லரசு என்பதை நினைவில் கொள்ளுங்கள் வரலாற்றில் ஆர்வமுள்ளவர்கள் சிலுவைப் போரின் கதையை போப்பாண்டவரின் ஐரோப்பிய ரோமானிய கத்தோலிக்கர்களின் போரைப் பார்த்து புனித நகரமான ஜெருசலேமை மீண்டும் கைப்பற்ற நினைக்கலாம் இந்த வகையில் பல சிலுவைப் போர்கள் ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தன நமக்குத் தெரிந்த விஷயம் என்னவென்றால் உலகின் பெரும்பகுதி மற்றும் உண்மையில் தெற்கு ஐரோப்பா இன்றைய ஸ்பெயினை ஐபீரிய தீபகற்பம் என்று நாம் அழைக்கும் தெற்கு பகுதிகள் உண்மையில் இஸ்லாமிய ஆதிக்கத்தின் கீழ் வந்தன எனவே ஒரு கோட்பாடு என்னவென்றால் கான்ஸ்டான்டினோப்பிளின் வீழ்ச்சி இருக்கும்போது கிரேக்க மொழியின் பல்வேறு அறிஞர்கள் போப்பாண்டவரின் அதிகாரத்திற்கு உட்பட்டவர்களாக இல்லை ஏனெனில் இத்தாலியிலிருந்து வந்த போப்பாண்டவர் முதன்மையாக லத்தீன் தளத்துடன் அறிஞர்களை உருவாக்குகிறார் எனவே கிரேக்க கிளாசிக்கல் அறிஞர்கள் மேற்கு ஐரோப்பாவிற்கு தப்பி ஓடிவிட்டனர் அவர்கள் தங்கள் கற்றலை அவர்களுடன் மேற்கு ஐரோப்பாவிற்கு கொண்டு வந்தார்கள் அவர்கள் கற்றலை அவர்களுடன் கொண்டு வந்தபோது மனுஸ்கிரிப்ட்டையும் கிரேக்க மனுஸ்கிரிப்ட்டையும் கொண்டு வந்தார்கள் ஐபீரிய தீபகற்பத்தை இஸ்லாமியர்கள் கைப்பற்றியது அரபு உலகத்துடன் அதிக தொடர்புக்கு வழிவகுத்தது என்றும் அரபு மொழியிலிருந்து மொழிபெயர்ப்பைத் தூண்டியது என்றும் ஒருவர் கூறுவார் எனவே நான் நிறைய விஞ்ஞானங்களை இந்த நேரத்தில் உண்மையில் விஞ்ஞானமாக அழைக்க மாட்டேன் இயற்கை உலகத்தைப் பற்றி நிறைய விசாரணைகள் தத்துவம் மற்றும் இயற்கையான நிகழ்வுகளின் செயல்முறைகள் பற்றி அரபு நூல்களில் பொறிக்கப்பட்ட பல மருத்துவ தகவல்கள் இப்போது ஐரோப்பாவிற்குள் தீபகற்பம் வழியாக வந்தன போரும் வர்த்தகமும் முதலாளித்துவத்திற்கு முந்தைய உலகில் 2 மிக முக்கியமான தொடர்பு புள்ளிகள் ஆகும் எனவே புதிய யோசனைகள் இந்த கையெழுத்துப் பிரதிகள் இது பயண எஜமானர்கள் மற்றும் மாணவர்களால் அங்கு இருந்த துறவற நெட்வொர்க்கில் நுழைந்தது மேலும் இந்த புதிய கற்றல் அறிஞர்களுக்கு உதவியது அறிஞர்கள் தங்கள் சொந்த வாழ்க்கையை மேம்படுத்தினார்கள் அவர்கள் புதிய யோசனைகளை கொண்டு சென்று புதிய தாக்கங்களை உருவாக்க முயன்றனர் தங்களைச் சுற்றியுள்ள உலக நிகழ்வுகளை புதிய யோசனைகளை மிகச் சிறப்பாக விளக்க அது உதவியது என்று அவர்கள் கண்டறிந்தனர் சில யோசனைகள் மற்றும் சில எண்ணங்களை அவர்களாகவே புரிந்து கொள்கிறார்கள் இதற்கு முன் ஒருபோதும் சந்தித்திராத எண்ணங்களை இந்த புதிய அறிவின் துணையுடன் அணுகியவுடன் அவர்கள் ஒரு சிறந்த பிடியைக் கொண்டுள்ளனர் இன்றைய சொற்பொழிவைப் பற்றிய ஒரு முக்கிய கருத்து என்னவென்றால் நான் ஒரு சில ஸ்லைடுகளை ஒன்றிணைத்துள்ளேன் சில சமயங்களில் அங்குள்ள படங்களில் கவனம் செலுத்துங்கள் ஏனெனில் இந்த படங்கள் ஒருவிதமான விளக்க பார்வையை உங்களுக்குத் தருகின்றன சில கையெழுத்துப் பிரதிகள் மற்றும் புத்தகங்களை பாருங்கள் இந்த காலகட்டத்தில் நாம் பேசும் இலக்கியம் என்ன நாம் பேசும் உண்மையான பொருள் என்ன என்பதை உங்களுக்கு உணர்த்தும் வகையில் சொல்லப்படுகிறது இது ஒரு பிற்கால ஓவியம் இது ஒரு பிற்கால படைப்பில் ஒரு கற்பனை இடைகழியில் படம்பிடிக்க முயற்சிக்கும் ஒரு படம் இப்படம் உண்மையில் துருக்கியர்களின் ஜெருசலேமின் வீழ்ச்சியை குறிக்கும் இந்த படம் உண்மையில் கையெழுத்துப் பிரதிகளில் ஒன்றாகும் இது லத்தீன் மொழிபெயர்ப்புடன் இணைக்கப்பட்டுள்ளது முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த அறிவு கிரேக்க மற்றும் அரபு கையெழுத்துப் பிரதிகள் மேற்கு ஐரோப்பா அல்லது மேற்கு ஐரோப்பிய சுற்றுகளுக்குள் நுழைந்ததை கூறுகிறது இதனால் அணுகல் குறித்த கேள்வி எழுந்தது எனவே மொழிபெயர்ப்பு மிக முக்கியமான பயிற்சியாக மாறியது சில கையெழுத்துப் பிரதிகள் லத்தீன் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டன அரபியிலிருந்தும் மொழிபெயர்ப்புகளும் இருந்தன கையெழுத்துப் பிரதிகளை கொண்டுவந்த கான்ஸ்டான்டினோப்பிளின் நிறைய அறிஞர்களின் படைப்பு கிரேக்க மொழியிலிருந்து அரபியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டிரருக்கும் மொழிபெயர்ப்பில் பணியாற்றிய ஆரம்பகால மனிதநேயவாதிகளில் சிலர் பெட்ராக் மற்றும் போகாசியோ ஆவர் இது ஒரு மெதுவான செயல்முறையாக இருந்தாலும் பின்னர் அச்சு வெளிவந்ததன் மூலம் அதிகப்படுத்தப்பட்டது பதினாறாம் நூற்றாண்டில் கிரேக்க இலக்கியத்தின் பெரும்பகுதி மெதுவாக தோன்றத் தொடங்கியது எனவே இந்த புத்தகங்கள் சந்தையில் உண்மையிலேயே வெள்ளம் போல் பெருக ஆரம்பித்தன அறிவார்ந்த காட்சியுடன் வெளிவர சுமார் 150 ஆண்டுகள் ஆனது பதினாறாம் நூற்றாண்டின் அறிவார்ந்த காட்சியைப் பற்றி நாம் பேசும்போது இது பதினைந்தாம் நூற்றாண்டின் முற்பகுதியிலிருந்து அல்லது பதினான்காம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் அறிவார்ந்த காட்சியில் இருந்து மிகவும் வித்தியாசமாக இருக்கும் ஏனெனில் பதினான்காம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் அறிவார்ந்த காட்சி என்பது முதன்மையாக மதகுருக்கள் திருச்சபை அறிஞர்கள் துறவிகளின் காட்சியாக இருந்திருக்கும் பதினாறாம் நூற்றாண்டு மற்றும் பதினாறாம் நூற்றாண்டின் இறுதியில் ஏராளமான மதச்சார்பற்ற கற்றல் நடைபெற்று வந்தது போலோலா சோர்போன் மற்றும் ஆக்ஸ்போர்டு மற்றும் பிற இடங்களில் பெரிய பல்கலைக்கழகங்கள் அமைக்கப்பட்டன அச்சு வருவதற்கு முன்பாகவே சுமார் 12ஆம் அல்லது 13 ஆம் 15 ஆம் நூற்றாண்டில் ஒவ்வொரு கையெழுத்துப் பிரதியின் 3 அல்லது 4 நகல்கள் ஐரோப்பா முழுவதும் இருக்கும் ஐரோப்பா முழுவதும் உள்ள வெறும் 3 அல்லது 4 பிரதிகளை கற்பனை செய்து பாருங்கள் இப்போது ஒரு குறிப்பிட்ட நகரத்தில் ஒரு குறிப்பிட்ட புத்தகம் அச்சிடப்பட்டு சில ஆயிரம் பிரதிகள் விற்கப்படுகிறது மிகவும் பிரபலமான புத்தகம் என்றால் அந்த புத்தகம் வட்டார மொழியில் மிக அதிகமாக விற்பனை செய்யப்பட்டிருக்கும் அவிக்னானில் உள்ள மிகப் பெரிய நூலகத்தில் சுமார் 2000 2100 புத்தகங்களுக்கு மிகக் குறைவான பிரதிகள் இருந்தன ஆதலால் நூல்களின் கிடைக்கும் தன்மை மிகவும் குறைவாக இருந்தது மேலும் அறிஞர்கள் ஐரோப்பாவின் பல்வேறு இடங்களில் சிதறடிக்கப்பட்டனர் அவர்கள் ஒருவருக்கொருவர் குறிப்பிட்டு நகலெடுத்து சிறிய மாற்றங்களைச் செய்து கொண்டிருந்தனர் எனவே அந்த நேரத்தில் மாற்றங்களின் அளவு மிகவும் சிறியதாக இருந்தது மத்திய கிழக்கு மற்றும் கான்ஸ்டான்டினோப்பிளில் இருந்து இந்த புதிய கற்றல் வந்தபோது அறிஞர்கள் இந்த வித்தியாசமான அறிவையும் புரிந்துகொள்ள எந்த உண்மையான வழியும் இல்லை ஏனெனில் இந்த அறிவை விநியோகிக்கும் முறை அச்சிடாமல் மிகவும் மெதுவாக இருந்தது ஆகவே நான் ஒரு பதினைந்தாம் நூற்றாண்டின் அல்லது பதினைந்தாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் உள்ள அறிஞராக இருந்திருந்தால் சில புதிய கையெழுத்துப் பிரதிகளை பற்றி மற்றொருவருடன் பகிர்ந்து கொள்ள விரும்புவது நான் எதைப் பற்றி பேசுகிறேன் என்று புரிந்து கொள்ள இயலாத மற்றொரு நபருடன் தொடர்பு கொள்ள நினைப்பதை போன்றதாகும் இதுவே தகவல் தொடர்பை கடினமாக்குகிறது இன்று பொதுவாக நான் ஒருவருடன் விவாதம் செய்ய விரும்பினால் இதைப் படியுங்கள் பின்னர் அதைப் பற்றி பேசுவோம் என்பேன் இதனால் எங்களுக்குள் ஒரு குறிப்பிட்ட அடிப்படை உள்ளது நீங்கள் ஒரு கையெழுத்துப் பிரதியை அல்லது ஒரு கட்டுரையை என்னிடம் கொடுத்துவிட்டு இதைப் படியுங்கள் என்று சொல்லலாம் பதினைந்தாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் கூட இது சாத்தியமில்லை ஆனால் அச்சு உண்மையில் ஐரோப்பா முழுவதும் ஒரு பிணையத்தை ஏற்படுத்தவில்லை இது மிகப்பெரிய அளவிலான குழப்பத்தை உருவாக்கியது எனவே இந்த புதிய கற்றல் அனைத்தும் சிறந்தது அருமையானது ஆனால் புதிய கற்றல் அதனுடன் குழப்பத்தின் சாத்தியத்தையும் கொண்டு வருவதால் கடினமாகிறது ஏனெனில் புதிய கற்றல் அங்குள்ள பழமைவாத தேவாலயத்தால் பாதுகாக்கப்படும் நீண்டகால நம்பிக்கைகளை சவால் செய்கிறது ஒரு போப்பாண்டவர் மற்றும் பாரம்பரிய அறிவின் எந்தவொரு சவாலையும் மதங்களுக்கு எதிரானது என்று எடுத்துக் கொண்டு அதை அறிமுகப்படுத்தியவர்களை எரிக்கலாம் அல்லது தூக்கு மேடைக்கு அனுப்பலாம் இது மிகவும் கடினமாகும் எனவே முதலில் இந்த புதிய அறிவைப் புரிந்துகொண்டு அதைப் பின்பற்ற வேண்டும் இரண்டாவதாக அதிகாரத்திற்கு எதிராக செயல்படும் வகையில் விளக்கம் கொடுக்க வேண்டும் இது புதிய அறிவு இது கல்வி சுதந்திரம் மற்றும் அறிவுசார் சுதந்திரம் ஆகியவற்றின் கண்டுபிடிப்பு அறிவார்ந்த சுதந்திரம் அந்த சூழ்நிலையில் அங்கு இல்லை ஏனென்றால் திருச்சபையின் நிறுவனத்தை சவால் செய்ய எந்த ஒரு நிறுவன அமைப்பும் அப்பொழுது இல்லை எனவே அந்தக் காலத்து அறிஞர்களுக்கு உண்மையில் இந்த குழப்பங்கள் மூலம் செயல்படுவது மிகவும் கடினமாகிவிட்டது அடுத்தது என்னவென்றால் இவை வெறுமனே தத்துவ அறிவு அல்ல மருத்துவத்துடன் தொடர்புடையவை கருவிகள் மற்றும் பொருட்களுடன் எவ்வாறு செயல்படுவது என்பதைப் புரிந்துகொள்வதன் மூலம் ஒருவர் உண்மையில் ஒரு பெரிய பார்வையை பெறமுடியும் ஒரு வகையான தனித்துவமான ஒரு வழியைக் கொண்டிருக்க முடியும் ஆனால் ஐரோப்பாவின் மிகச் சாதாரண நபர் பிற பகுதிகளில் என்ன நடக்கிறது என்பதை அறிந்திருக்க மாட்டார் ஒரு மதிப்பீடு என்னவென்றால் ரயில்வே தோன்றிய பிறகும் மேற்கத்திய உலகிற்குள் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் பெரும்பாலான மக்கள் நூறு கிலோமீட்டருக்கு மேல் பயணிக்க மாட்டார்கள் அவர்கள் பயணம் செய்ய விரும்புவது பிறந்த இடம் கிராமம் மாவட்டம் அல்லது அவர்களின் மாகாணமும் ஆகிய இடங்களை நோக்கி இருக்கும் ஸ்பெயின் அல்லது பிரான்ஸ் போன்ற நாடுகளில் புரிதல் குறைவாகவும் ஐரோப்பாவைப் பற்றிய புரிதல் இல்லாமலும் இருந்திருக்கும் இது இந்திய துணைக் கண்டத்திற்கும் பொருந்தும் பீகார் அல்லது பாட்னா அல்லது வாரணாசியைச் சேர்ந்த ஒருவர் முழு துணைக் கண்டம் என்றால் என்ன என்பதை அறிந்திருக்க மாட்டார்கள் அவர்கள் தங்கள் பகுதி மொழி கலாச்சாரம் பற்றி அறிந்திருப்பார்கள் ஆனால்அவர்களுக்கு ஒரு கண்டம் முழுவதும் உள்ள அரசியல் மற்றும் கலாச்சாரத்தின் ஒட்டுமொத்த வீச்சு பற்றிய பெரிய அளவிலான விழிப்புணர்வு இருக்காது அதிக மனிதர்களிடையே அனுபவத்தைப் பகிர்ந்து கொள்ளும் திறன் இல்லாததால் அது சாத்தியமில்லை எடுத்துக்காட்டாக இன்றைய சூழலில் நீங்கள் சூடாக உணரும்போது எலுமிச்சை சாறு அருந்தலாம் என்று மும்பையில் சென்னையில் போபாலில் உள்ள அனைவருக்கும் தெரியும் ஆனால் முந்தைய காலகட்டத்தில் அந்த அனுபவம் இருந்திருக்காது ஏனெனில் அங்கு கருத்துக்களை பகிர்வதற்கான வாகனம் இருக்கவில்லை இந்த அனுபவம் அச்சின் மூலம் அச்சுடன் மட்டுமே பல்வேறு ஆவணங்களாக தொகுக்கப்பட்டிருக்கிறது இந்த குறிப்பிட்ட விஷயத்தை உருவாக்க நான் இந்த கருவியைப் பயன்படுத்துகிறேன் இது என் முடிவு இது 5 வெவ்வேறு நபர்களைப் பற்றி படிக்க உதவுகிறது மற்றும் அவர்களின் அனுபவங்கள் அனைத்தும் ஒரே மாதிரியானவை என்று சொல்லலாம் எனவே இது சரியானதாக இருக்க வேண்டும் எனவே நீங்கள் புதிதாக ஒன்றை முயற்சிக்க விரும்பும் போதெல்லாம் அதைப் பற்றி அறிந்துகொள்ள தேடுபொறியைப் பயன்படுத்தலாம் பல்வேறு நபர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று பாருங்கள் அல்லது சில ஆன்லைன் தளங்களில் பதிவிட்டுள்ள சில வீடியோக்களை பாருங்கள் ஆன்லைன் தளம் மற்றும் அதை எவ்வாறு இயக்குவது என்பதைக் கண்டுபிடிப்போம் நான் வாங்கிய இந்த குறிப்பிட்ட இயந்திரம் எவ்வாறு இயங்கும் என்பதைக் கண்டுபிடிப்போம் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட உணர்வுடன் குறிப்பிட்ட அளவிலான நம்பிக்கையுடன் ஒரு பிரச்சினையை அணுகுவீர்கள் இதுவே முதன்முறையாக அச்சுடன் சாத்தியமானது அங்கு மக்கள் உண்மையில் ஒருவருக்கொருவர் ஆலோசித்திருக்க முடியும் அச்சு தோன்றும் வரை ஒரு நபரின் அனுபவம் மூலம் மற்றொரு நபர் தன்னுடைய கருத்துக்களை கலந்தாலோசித்து செயல்களை செய்ய முடியும் ஆனால்அச்சின் கண்டுபிடிப்பிற்கு பின் விரைவாகவும் துரிதமாகவும் ஒரு செய்தி தெரிவிக்கப்படுகிறது கையெழுத்துப் பிரதி மிகவும் மெதுவாக நகர்கிறது ஐரோப்பா முழுவதும் ஒரு கையெழுத்துப் பிரதியின் மொத்தம் 3 அல்லது 4 எண்ணிக்கைதான் இருந்தது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆனால் அச்சில் ஐரோப்பா முழுவதும் பல பிரதிகள் பரவி இருக்கக்கூடும் எனவே ஐரோப்பா முழுவதும் ஒவ்வொரு இடத்திலும் ஒரு புத்தகம் நகர்கிறது அது மட்டுமல்லாமல் பல்வேறு பகுதிகளிலிருந்து புத்தகங்கள் பரவிக் கொண்டிருந்தன எனவே புத்தகங்களின் எண்ணிக்கை அதிக அளவில் கிடைத்தன காய்ச்சலுக்கு எந்த வகையான மருந்துகள் கொண்டு சிகிச்சையளிக்க முடியும் என்பதைப் பற்றி புத்தகத்தில் படிக்க முடிந்தது இதன் மூலம்நான் சந்தைக்குச் சென்று 3 அல்லது 4 புத்தகங்களை வாங்கி அவற்றைப் படித்து அவற்றைப் பற்றி மேலும் தெரிந்து கொள்ளலாம் அதேசமயம் முந்தைய காலங்களில் அறிஞர் மட்டுமே உண்மையில் அதிர்ஷ்டசாலி ஏனென்றால் அவரால் மட்டுமே கையெழுத்து பிரதியை படிக்கமுடியும் ஆனால் இப்போது நூல்கள் அதிக அளவில் கிடைக்கின்றன நகலை உருவாக்குவது இப்போதுள்ள காலகட்டத்தில் இயந்திரமயமாக்கப்பட்டதால் கையெழுத்துப் பிரதியை உருவாக்குவதை விட புத்தகங்களைப் பெறுவது மலிவானது திடீரென்று என்ன நடக்கிறது என்றால் ஒரு குறிப்பிட்ட நூல் இப்போது மற்ற நூல்களோடு போட்டியிட வேண்டியிருந்தது ஒரு குறிப்பிட்ட தலைப்பிலுள்ள ஒரு புத்தகம் ஒரு குறிப்பிட்ட மடாலயத்தில் இருந்திருக்கும் அங்குள்ள ஒரு கையெழுத்துப் பிரதி அதிகாரமாக கருதப்படும் ஆனால் இப்போது ஐரோப்பா முழுவதிலும் இருந்து சேகரித்து பல விஷயங்களை எழுதலாம் மற்றும் கலந்து ஆலோசிக்கலாம் ஒவ்வொரு உரையும் பலவிதமான மாற்றுக் கண்ணோட்டங்களுக்கு வெளிப்படுத்தப்படும் இதுவே விஞ்ஞான அறிவின் அடிப்படையாகும் விஞ்ஞான அறிவின் தோற்றமானது விஞ்ஞானத்தை மட்டும் குறிக்கவில்லை விஞ்ஞான அணுகுமுறையை பற்றி சொல்லும்போது அறிவு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டபடுகிறது அறிவு வெவ்வேறு சாத்தியக்கூறுகளுடன் ஆராயப்படுகிறது பின்னர் இது பல்வேறு வாதங்கள் பல்வேறு சோதனைகள் ஆகியவற்றிற்கு உட்படுத்தப்படுகிறது என்பதை நீங்கள் புரிந்துகொள்கிறீர்கள் உண்மை மேலும் விசாரணைக்கு உட்பட்டது என்பது ஒரு குறிப்பிட்ட உண்மை இதுவே விமர்சன சிந்தனையின் அடிப்படை ஆகும் வினவல் மற்றும் கேள்வி கேட்கும் செயல்முறை அறிவியல் அறிவின் அடிப்படையாகும் அச்சு தோன்றிய முதல் சில ஆண்டுகளில் அச்சிடப்பட்ட முதல் புத்தகங்கள் திறமையாக நகலெடுக்கும் செயல்முறையை பெற்றிருந்தன முதல் அச்சிடப்பட்ட புத்தகங்களுக்கு தட்டுப்பாடுகள் இருந்தன இந்த நிலை தொடர்ந்து இருந்தது பிறகுதான் புத்தகங்கள் உருவாக்கும் பணி நியமிக்கப்பட்டது புத்தகங்களின் எண்ணிக்கை புத்தகங்களின் கிடைக்கும் தன்மை அதிகரித்தது எனவே ஒரு அச்சுப்பொறி குறிப்பிட்ட புத்தகத்தை 200 பிரதிகள் அச்சிடுகின்றன பின்னர் சுமார் 8 மில்லியன் புத்தகங்களுக்கு வழிவகுக்கும் அச்சிடப்பட்ட முதல் 50 ஆண்டுகளில் வெளியிடப்பட்ட புத்தகங்களின் எண்ணிக்கை எட்டாம் நூற்றாண்டு முதல் பதினைந்தாம் நூற்றாண்டு வரை தயாரிக்கப்பட்ட மொத்த கையெழுத்துப் பிரதிகளின் எண்ணிக்கையை விட அதிகமாகும் 700 ஆண்டுகால மனுஸ்கிரிப்ட்கள் 50 ஆண்டுகால அச்சிட்ட புத்தகங்களுடன் பொருந்துவதாக உள்ளது எனவே புத்தகங்கள் வேறுபாடான வடிவில் கிடைக்கிறது மேலும் அச்சுப்பொறிகள் முதல் 50 ஆண்டுகள் திறமையான அச்சிடும் வழிகளில் புத்தகங்களை அச்சிட போராடி வந்தது ஆதலால் அச்சிடும் தொழில்நுட்பமும் மேம்பட்டுக்கொண்டே வந்தது நவீன நாளிதழ்களுக்கு வரும் வரைஇந்த செயல்முறை மிகவும் வேகமாக மாற்றம் கண்டது இப்பொழுதுஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட செய்தித்தாளை லட்சக்கணக்கான அல்லது மில்லியன் கணக்கான பிரதிகள் எடுக்கலாம் ஆரம்ப நாட்களில் புதிய வகை அறிவு என்பது உருவாக்கப்படவில்லை புதிய அறிவை உருவாக்குவதற்கு முன்பு அந்த அறிவு நூல்களின் மூலம் கிடைக்கப்பெற்ற யோசனைகளை வைத்து வடிவியல் முன்னேற்றம் பெற வழி வகுத்தது ஒரு அறிஞராக நான் இப்போது நிறைய யோசனைகளை அணுகுகிறேன் ஆனால் இது ஒரு இடைக்கால மடத்தில் நிலையான கிறிஸ்தவ அறிஞருக்கு கிடைத்த கருத்துக்கள் அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உலகின் பிற பகுதிகளிலிருந்து முக்கியமாக மத்திய கிழக்கிலிருந்தும் ஆசியாவிலிருந்தும் மொழிபெயர்க்கப்பட்ட அறிவு உங்களிடம் உள்ளது ஆகவே யோசனைகளின் தன்மை சுத்தமாக இருப்பதால் ஒரு விசாரணை மனப்பான்மைக்கு மற்றும் விமர்சன விசாரணைக்கு வழிவகுக்கிறது பதினாறாம் நூற்றாண்டில் புத்தக விற்பனையாளர் இருப்பதாக நான் முன்பு கூறியுள்ளேன் புத்தக விற்பனையாளர் என்பவர் காகிதத்தை வாங்கும் நபர் உள்ளீடு பெறும் நபர் நகலெடுப்பார் பைண்டிங் செய்பவர் ஆவார் புத்தக விற்பனையாளர் ஒரே கடையில் அனைத்தையும் செய்தார் ஆனால் அச்சிடும் போது அச்சிடுவதற்கு ஒரு இயந்திரம் தேவை என்பது மிகவும் வித்தியாசமான அமைப்பாகும் இப்போது புத்தக விற்பனையாளருக்கும் அச்சுப்பொறிக்கும் இடையே வேறுபாடு இருக்கிறது அச்சுப்பொறி மிகவும் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்ததால் அதிக எண்ணிக்கையிலான புத்தகங்களைத் தயாரித்துக் கொண்டிருந்தது எனவே புத்தக விற்பனையாளரின் வேலை வேறுபட்டதாக உள்ளது ஏனெனில் புத்தகத்தின் தேவை மிகவும் அதிகமாக இருக்கிறது மனுஸ்கிரிப்ட் உலகில் என்ன நடக்கும் என்றால் விற்பனையும் நகல்எடுப்பதும் ஒரே இடத்தில் நடந்தது இது நகல் எடுக்கும் கடை போன்றது நீங்கள் ஒரு இடத்தில் நூல்களை நகலெடுத்து வேறு இடத்தில் விற்க வேண்டியதில்லை வாடிக்கையாளர் ஒரு நகலைக் கேட்டு வருகிறார் நீங்கள் அதை நகலெடுத்து தருகிறீர்கள் அதேசமயம் அச்சுடன் நீங்கள் ஒரு புத்தகத்தின் 200 பிரதிகள் தயாரிக்கிறீர்கள் நீங்கள் ஆண்டு முழுவதும் 5 அல்லது 6 புத்தகங்கள் அச்சிட்டு இருந்தால் ஒரு காலகட்டத்தில் உங்களிடம் 1000 பிரதிகள் இருக்கும் நீங்கள் இருக்கும் ஊருக்குள் அந்த 1000 பிரதிகளை நீங்களே விற்க முடியாது நீங்கள் அதை தொலைவில் தான் விற்க வேண்டும் எனவே நீங்கள் விநியோக சேனல்களில் பயன்படுத்த வேண்டும் எனவே புத்தக விற்பனையாளர் செய்யும் வேலையில் இப்போது ஒரு வேறுபாடு உள்ளது மற்றுமொரு முக்கிய விஷயம் என்னவென்றால் பதினாறாம் நூற்றாண்டின் முடிவில் அச்சிடுதல் மற்றும் புத்தக வெளியீடு ஐரோப்பாவில் ஒவ்வொரு மூலையிலும் மற்றும் பல்வேறு பகுதிகளிலும் பரவியது மொழிபெயர்ப்பு கிடைப்பதன் மூலம் கிடைக்கக்கூடிய நூல்களின் ஊடுருவல் எண்ணிக்கை அதிகரித்தது இந்த மொழிபெயர்ப்புகள் மற்றும் மொழிபெயர்ப்பு நடவடிக்கைகள் அறிஞர்களால் மேற்கொள்ளப்படுகின்றன அவ்வாறான அறிஞர்கள் குறிப்பிட்ட அதிகார சூழலில் குறிப்பிட்ட புலமைபண்பு பெற்றவர்களாக உள்ளனர் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் அச்சுப்பொறிகளை இயக்குவது எது அச்சிடும் செயல்முறை ஒரு முதலாளித்துவ செயல்முறை ஆகும் இது ஒரு மூலதன தீவிர செயல்முறை ஏனெனில் இயந்திரம் மற்றும் அச்சிடும் இயந்திரம் விலை உயர்ந்தது ஆகும் அதற்கு மூலதன முதலீடு தேவை கட்டன்பெர்க் அந்த அச்சிடும் இயந்திரத்தை உற்பத்தி செய்ததால் கடனாளி ஆனார் வெறும் யோசனைகள் மட்டும் ஒரு இயந்திரத்தை உருவாக்காது அதற்கு மூலதன உள்ளீடுகள் தேவை முதலாளித்துவ உற்பத்தி மையங்களின் செயல்முறை இலாபத்தைச் சுற்றியே உள்ளது ஆதலால் நிச்சயமாக அச்சுப்பொறிகள் லாபத்தால் உந்தப்பட்டன எந்த வகையான புத்தகங்கள் அதிகம் விற்கப்படும் அதை அச்சிட்டால் எந்த கையெழுத்துப் பிரதி அதிகம் விற்கப்படும் இதில் நிறைய சூழ்ச்சிகளும் இருந்தன ஒரு குறிப்பிட்ட அச்சுப்பொறி வைத்திருப்பவர் மற்றொரு போட்டி அச்சுப்பொறி வைத்திருப்பவர் ஒரு புத்தகத்தை அடித்துள்ளார் என்பதை அறிந்தால் அவர் அதன் நகலை வாங்கி தானே தயாரிக்க முயற்சிப்பார் இது ஒரு குறிப்பிட்ட வகையான போட்டிக்கு வழிவகுக்கும் பல்வேறு அச்சுப்பொறிகளுக்கு இடையே ஒரு குறிப்பிட்ட போட்டி நிகழ்ந்து வந்தது அனுமதிக்கப்படாத சில புத்தகங்கள் விரும்ப படமாட்டாது மக்கள் இதைப் பற்றி அதிகம் படிக்க விரும்பினால் பணத்திற்காக அப்புத்தகம் அச்சிடப்படும் எனவே இலாபமானது அச்சுப்பொறிகளை பல்வேறு வழிகளில் கவனம் செலுத்த வைக்கிறது ஆனால் ஐரோப்பா அறிவுக்குப் பசியை கொண்டிருந்தது இது ஒரு புத்தகத்தின் மூலம் இன்னும் நிறைய கற்றுக்கொள்ள முடியும் என்பதை உணர வைத்துள்ளது ஆகவே புத்தகங்களுக்கான தேவை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இது ஒரு பெரிய அளவு லாபத்தையும் ஈட்டிக் கொடுக்கிறது அச்சுப்பொறிகள் லாபத்தை மட்டுமல்ல கற்றலுக்கான அர்ப்பணிப்பு மற்றும் கற்றலின் முன்னேற்றம் மற்றும் பல்வேறு அச்சுப்பொறிகள் அறிவை உருவாக்குவதற்கும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்தன என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது அச்சுப்பொறிகள் வெளியிட்ட ஆரம்பகால புத்தகங்கள் மதப் புத்தகங்களாக திருச்சபை விஷயங்களை உள்ளடக்கியதாக இருந்தது என்பது உண்மை ஒரு புதிய ஊடகம் மத அடிப்படையிலான கருத்துகளுக்கு முதல் உற்பத்தியில் பெரும் சதவீதத்தை ஒதுக்குகிறது எடுத்துக்காட்டாக நீங்கள் மொபைல் போன்களின் ஸ்கிரீன் சேவர் ஐ குறிப்பிடலாம் எனவே ஸ்கிரீன் சேவர்ஸ் அல்லது ரிங் டோன்கள் மொபைல் போன் புரட்சியின் ஆரம்பகட்டத்தில் மதம் சார்ந்த படங்களாகவும் ரிங்டோன்களாக இருந்தன இந்தியாவில் கூட அச்சிடப்பட்ட முதல் செயல்களில் மதம் இருந்தது ஏனெனில் மதம் மக்களை ஆக்கிரமித்துள்ளது ஆரம்பகால நவீன ஐரோப்பாவிற்குள் தேவாலயம் மிக முக்கியமான பங்கு வகித்தது நாம் மத மோதலைப் பற்றி பேசப் போகிறோம் மத நூல்கள் ஒரு நல்ல சந்தையைக் கொண்டிருந்தன முன்னதாக பைபிள் தேவாலயத்தில் மட்டுமே கிடைக்கும் ஆரம்ப நாட்களில் ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒன்று இருந்தது இப்போது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு பைபிள் இருக்கிறது எனவே பைபிள்களும் சர்விக்ஸ் புத்தகங்களும் பொதுவாக அச்சிடப்பட்ட புத்தகங்கள் ஆகும் புத்தகங்கள் ஆரம்பகால அச்சு நடைமுறையில் இருந்த ஒரு விஷயத்தை மீண்டும் குறிப்பிடுகின்றது மக்கள் ஒரு நூலகத்தில் உள்ளதைப்போல் பல்வேறு புத்தகங்களை வைத்திருப்பார்கள் அவர்கள் நல்ல ஒரு நண்பரை அணுகுவது போல் நூலகத்தில் உள்ள நூல்களை அணுகுவார்கள் மேலும் அவர்கள் நகலெடுக்கும் புத்தகங்கள் பொதுவாக முக்கியமான மேற்கோள்களாக கருதப்படும் ஆகவே ஆரம்ப கால அச்சு புத்தகங்கள் தனிநபர்களுக்கு விலை உயர்ந்தவை ஆகும் என்று நீங்கள் சொல்ல முடியாது ஏனெனில்இன்று கூட நம்மால் அதை வாங்க முடியாது எனவே இது அடிப்படையில் மக்கள் முக்கியமான மேற்கோள்களை குறிப்பு எடுத்துக்கொள்வதற்காக பின்பற்றப்பட்ட நடைமுறை மிகவும் சுவாரஸ்யமான அச்சு நடைமுறை இந்த மாதிரி புத்தகங்களை உருவாக்குவதற்கு நிறைய ஆராய்ச்சிகள் வழிவகுக்கின்றன இந்த பொதுவான இட புத்தகங்கள் மூலம் அறிஞர்கள் என்ன படிக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் அவர்கள் தங்கள் அறிவை எந்த புத்தகத்தின் மூலம் அடிப்படையாகக் கொண்டுள்ளனர் என்பதை அறிய முடியும் அச்சு வளர்ச்சியுடன் புதிய நூலகங்களும் அமைக்கப்பட்டு வருகின்றன ஆதலால் இன்னும் நிறைய புத்தகங்கள் கிடைக்கின்றன புதிய பல்கலைக்கழக நூலகங்களும் உருவாக்கப்பட்டன நீதிமன்ற நூலகங்கள் பணக்கார மற்றும் பிரபலமான பிரபுக்கள் நூலகம் வைத்திருப்பார்கள் இதனால் புத்தகங்களின் மதிப்பீடு அதிகரிக்கும் புத்தகங்கள் அந்தஸ்தின் முக்கியமான அடையாளமாக கருதப்படுகின்றன எனவே எல்லோரும் பல்வேறு பாடங்களில் வாங்குகிறார்கள் உங்கள் திரையில் நீங்கள் காண்பது ஆக்ஸ்போர்டில் உள்ள போட்லியன் நூலகம் ஐரோப்பாவின் ஆரம்பகால நூலக அமைப்புகளில் இதுவும் ஒன்றாகும் மேலும் இந்த நூலகங்கள் அறிவை விநியோகிப்பதற்கான மிக முக்கியமான வழிகளாக உள்ளன நிச்சயமாக நூலகத்தின் பாரம்பரியம் நவீனமானது அல்ல இது கடந்த காலத்திலிருந்து தொடர்கிறது ஆனால் அச்சு வளர்ந்து வருவது நூலகத்தின் வளர்ச்சிக்கு உதவி செய்யும் நூலகத்தின் வளர்ச்சி ஒரு முக்கியமான கொள்கையை நோக்கிச் செல்கிறது அதுவே அறிவின் பொதுத் தன்மை ஆகும் அறிவு பொதுவில் கிடைக்கிற ஒன்றாக உள்ளது அதேசமயம் முந்தைய நூலகங்கள் துறவற வட்டங்களுக்குள் மட்டுமே இருக்கும் முதன்மையாக அவை திருச்சபை நோக்கங்களுக்காக மட்டுமே உபயோகிக்கப்பட்டன ஆனால் துறவற சமூகத்தினுள் கூட புத்தகங்களை தனிப்பட்ட முறையில் புழக்கத்தில் விடாமல் பகிர்ந்தளிக்கப்பட்டது நிச்சயமாக பொது நூலகம் அல்லது பெரிய பல்கலைக்கழக நூலகங்கள் பகிரப்பட்ட அறிவு மற்றும் அப்படி பெறப்பட்ட அறிவு பகிர்வுக்கானது என்பதும் நூலகம் அறிவுறுத்தும் ஒரு யோசனையாகும் பின்னர் இப்பாடத்திட்டத்தில் பதிப்புரிமை வெளிப்படுவதை அறிவின் தனியார்மயமாக்கலாகப் பார்ப்போம் நூலகத்தின் நிறுவனம் நூலகங்கள் பதிப்புரிமைக்கான சட்டபூர்வமான எதிர்மனையாக திகழ்கிறது அறிவைப் பகிர்வதற்கும் அவ்வாறான அறிவு ஒரு பொது நன்மை பயக்கும் தன்மை உள்ளது என்பதை மேலும் ஒரு சொற்பொழிவில் பார்க்கலாம்